வடிவமைப்பு பயிற்சி விரிவுரை தொகுதி 33 க்கு வருக ஒரு பணி அமைப்பின் வடிவமைப்பைப் பற்றி நாம் விவாதிக்கும் முந்தைய விரிவுரை தொகுதிகளிலிருந்து நாம் ஏற்கனவே பணி அமைப்பின் அடிப்படைகள் ஒரு பணி அமைப்பு வடிவமைப்பில் ஈடுபட்டுள்ள கூறுகள் மற்றும் வேலை விவரம் ஆகியவை வேலை வடிவமைப்பிற்கான அணுகுமுறைகள் என்ன மற்றும் ஒரு பணி அமைப்பில் ஒரு வேலையில் வடிவமைப்பதற்காக நீங்கள் செய்யக்கூடிய முறை பகுப்பாய்வு என்ன இந்த தற்போதைய தொகுதியில் இந்த பணி அமைப்பிற்கான மீதமுள்ள தலைப்புகளை வடிவமைப்பில் பற்றி விவாதிப்பேன் சரி இப்போது நான் இயக்க ஆய்வை தொடங்குவேன் இயக்க ஆய்வு என்றால் என்ன மோஷன் ஸ்டடி என்பது ஒரு செயல்பாட்டைச் செய்யப் பயன்படுத்தப்படும் மனித இயக்கத்தின் முறையான ஆய்வாகும் முந்தைய தொகுதியில் நாம் ஏற்கனவே முறை பகுப்பாய்வைக் கற்றுக்கொண்டோம் அந்த பகுப்பாய்வில் ஒரு தயாரிப்பின் செயல்பாட்டை ஒரு கட்டமைக்கப்பட்ட முறையில் நாங்கள் செய்தோம் எனவே இந்த பகுப்பாய்வு உங்கள் செயல்பாட்டை கட்டமைக்க உதவுகிறது இப்போது ஒரு இயக்க ஆய்வில் நீங்கள் ஒரு செயல்பாட்டைச் செய்யப் பயன்படுத்தப்படும் மனித இயக்கத்தில் கவனம் செலுத்துகிறீர்கள் மீண்டும் இது ஒரு வேலை வடிவமைப்பிற்கான ஒரு செயல்பாட்டில் ஒரு விளக்கப்படத்தை உருவாக்கும் வகையாகும் ஏனென்றால் இங்கே வேறு வழியில் நீங்கள் நேரத்தையும் உங்கள் வரைகலைப் பிரதிநிதித்துவத்தையும் இன்னும் விரிவாக எண்ணுவீர்கள் முறை பகுப்பாய்வில் ஒரு பணி அமைப்பை வடிவமைக்க ஐந்து சின்னங்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டன இங்கு உங்கள் செயல்பாட்டை இன்னும் விரிவான முறையில் பிரதிநிதித்துவப்படுத்த பல்வேறு வகையான பிரதிநிதித்துவங்களைப் பெறுவீர்கள் எனவே ஒரு இயக்க ஆய்வில் ஏற்கனவே பல்வேறு நுட்பங்கள் உள்ளன எனவே இயக்க ஆய்வு என்பது தெர்ப்லிக்கின் மேக்ரோ மோஷன் ஆய்வின் முதல் நுட்ப இயக்க ஆய்வுக் கோட்பாடுகளின் பகுப்பாய்வாகும் மேலும் விளக்கப்படங்கள் மீண்டும் ஒரு இயக்க ஆய்விலும் இங்கே கிடைக்கின்றன எனவே இயக்கம் திறமையான பணி நடைமுறையை வடிவமைப்பதற்கான வழிகாட்டுதல்களை இயக்க ஆய்வுக் கொள்கை இது தெர்ப்லிக்கின் இயக்க ஆய்வு பகுப்பாய்விற்கு நிலையான வழிகாட்டுதல்களுக்கு கிடைக்கிறது தெர்ப்லிக் என்பது செயல்பாட்டின் வரைகலை பேஸ்டுரைசேஷன் மற்றும் பல்வேறு இயக்கங்களின் தொகுப்பாகும் எனவே இதைப் பயன்படுத்துவதிலிருந்து நீங்கள் எந்தவொரு செயல்முறை அல்லது செயல்பாட்டின் வரைகலைப் பிரதிநிதித்துவத்தை உருவாக்க முடியும் இது அடிப்படை அடிப்படை இயக்கம் அதில் ஒரு வேலையை உடைக்க முடியும் இந்த பகுப்பாய்வில் ஒரு வேலை பல பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒவ்வொரு பகுதியும் ஒரு தனித்துவமான வரைகலைப் படத்துடன் குறிப்பிடப்படுகின்றன இங்கே இயக்கப் படங்களின் மேக்ரோ மோஷன் ஸ்டடி பயன்பாட்டில் மற்றும் ஒரு ஆய்வு இயக்கத்திற்கு மெதுவான இயக்கம் பகுப்பாய்வு செய்ய மிக விரைவாக இருக்கும் இந்த ஆய்வில் என்ன நடக்கிறது என்பது ஒவ்வொரு செயல்பாடும் மிக மெதுவான விகிதத்தில் தொடர்ச்சியான படங்களில் பதிவு செய்யப்படுகிறது ஒவ்வொரு சட்டமும் ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டிற்காக பதிவு செய்யப்படுகிறது நீங்கள் உங்கள் கை இங்கே எங்காவது இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதை நீங்கள் அங்கிருந்து நகர்த்த விரும்புகிறீர்கள் நீங்கள் இங்கிருந்து ஒரு தயாரிப்புக்கு எடுத்துச் செல்கிறீர்கள் எனவே இந்த தயாரிப்பை அந்த இடத்திற்கு அடைய நீங்கள் எந்த பாதையை பின்பற்றுகிறீர்கள் எனவே அந்த பட பாதை ஒரு கேமராவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் பல தொடர்ச்சியான படம் பதிவு செய்யப்படுகிறது மேலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பகுதியும் பகுப்பாய்வு செய்யப்படுவதால் இந்த பகுதியை இங்கு கொண்டு செல்ல உண்மையான நேரம் என்ன என்பதைக் காணலாம் ஒரு கட்டத்தில் இருந்து ஒரு புள்ளி மேலும் ஒரு இயக்க ஆய்வுக்கு விளக்கப்படங்களும் கிடைக்கின்றன எனவே நான் முதலில் தெர்பிலிக் முறையை விளக்குவேன் எனவே இங்கே அடிப்படை கை இயக்கம் என்பது தெர்பிலிக் முறை கை இயக்கம் என்றும் அழைக்கப்படுகிறது இது கை கை மற்றும் கண் மற்றும் கண் அசைவுகளின் ஒவ்வொரு அடிப்படைகளையும் குறிக்கும் குறியீட்டு முறையாகும் தெர்ப்லிக்ஸ் என்ற வார்த்தையை முதலில் பிராங்க் பங்கர் கில்பெர்ட் மற்றும் லிலியன் மோல்லர் கில்பெர்த் முன்மொழிந்தனர் எனவே அந்த நபர்களைத் தூண்டினால் இந்த கை இயக்கங்கள் தெர்ப்லிக் என்று அழைக்கப்படுகின்றன தெர்பிலிக்கில் மூன்று பிரிவுகள் உள்ளன முதலில் ஒரு செயல்பாட்டைச் செய்ய இயக்கம் தேவை எனவே இந்த வகையில் ஒரு செயல்பாட்டைச் செய்யத் தேவையான இயக்கங்கள் யாவை எனவே ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் இங்கே சில குறிப்பிட்ட வரைகலை சின்னம் இருக்கும் ஒரு செயல்பாட்டைச் செய்வதற்கு பல்வேறு வகையான இயக்கங்கள் தேவைப்படுகின்றன முதலாவது போக்குவரத்து வெற்று கிராஸ் போக்குவரத்து ஏற்றப்பட்டது ஒரு கேரி நிலை பயன்பாட்டு அசெம்பிளி பிரித்தெடுத்தல் வெளியீட்டு சுமை ஆய்வு முதலியன இங்கே இங்கே ஒரு வரைகலை உள்ளது நீங்கள் இந்த பெட்டியில் ஒரு காகிதத்தை வைத்தால் என்று சொல்லலாம் எனவே நீங்கள் பல்வேறு செயல்பாடுகளைச் செய்ய வேண்டியிருக்கும் இரண்டாவது வகை இயக்கம் என்பது டைப் ஒன் மோஷனை மெதுவாக்கும் இது ஏதாவது தேடுகிறீர்களானால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திட்டம் மற்றும் முன் நிலையைத் தேடுவதோடு தொடர்புடையது எனவே இது நேரம் எடுக்கும் எனவே என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் இங்கிருந்து எதையாவது கொண்டு செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு இடத்தை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அது எப்படியாவது அந்த தயாரிப்பை அது வைத்த இடத்தில் தவறவிட்டீர்கள் எனவே நீங்கள் அந்த தயாரிப்புக்கு ஒரு தேடலை செய்ய வேண்டும் எனவே இது நேரம் எடுக்கும் எனவே என்ன நடக்கிறது என்பது உங்கள் போக்குவரத்து இயக்கத்தின் வேகத்தை குறைக்கிறது இரண்டாவதாக தேர்வைக் கண்டுபிடிப்பது இது நேரம் எடுக்கும் மூன்றாவது ஒரு செயல்பாட்டைச் செய்யாத இயக்கம் தவிர்க்க முடியாத தாமதம் தவிர்க்கக்கூடிய தாமத ஓய்வு இவை நிரந்தரமாக நீங்கள் சேமித்து வைக்கலாம் அல்லது வகையான விஷயங்களை தாமதப்படுத்தலாம் எனவே இது மெதுவாக்குகிறது இது செயல்பாட்டை நிறுத்துகிறது ஒரு பட்டறையில் தவிர்க்க முடியாத தாமதம் இருந்தால் எனவே நீங்கள் எல்லாவற்றையும் நிறுத்த வேண்டும் அல்லது உங்கள் முழு செயல்பாடும் மூன்று காரணமாக நிறுத்தப்படும் எனவே ஒவ்வொரு செயல்பாட்டிலும் சில குறிப்பிட்ட சின்னம் உள்ளது அவை தெர்ப்லிக்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன இங்கே நீங்கள் எதையாவது தேடுகிறீர்களானால் இங்கே தெர்பிலிக் காணலாம் எனவே அதனுடன் ஒரு வண்ண குறியீட்டு முறை உள்ளது எனவே ஒரு தொழிலாளி இங்கே புரிந்து கொள்ள முடியும் என்று நீங்கள் அதைப் போன்ற ஒரு தேடலை செய்ய வேண்டும் எனவே தேடல் செயல்பாட்டிற்கு மீண்டும் ஒரு சின்னம் உள்ளது எனவே இது ஒரு வண்ணம் சாம்பல் நிறமானது மற்றும் கண்டுபிடிப்பதற்கு ஒரு தனித்துவமான சின்னம் இருப்பதைக் கண்டுபிடி தேர்ந்தெடுங்கள் போக்குவரத்து ஏற்றப்பட்டதைப் புரிந்து கொள்ளுங்கள் போக்குவரத்து காலியாக நிலை நீல வண்ணம் நான் ஒன்றைப் பயன்படுத்தினால் வரி பயன்பாட்டைப் போல ஏதாவது ஒன்றைக் கூட்டினால் எனவே அதன் வண்ணக் குறியீடு ஊதா மற்றும் வண்ணக் குறியீடு தொழில்துறைக்கு மாறுபடலாம் நீங்கள் ஒரு அசெம்பிளி செய்கிறீர்கள் என்றால் அது ஒரு நல்ல ஆலோசனை அல்ல ஆனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இவை நிலையான வண்ண குறியீட்டு முறை எனவே எல்லோரும் புரிந்து கொள்ள முடியும் எனவே இந்த இயக்க ஆய்வுக்கு இந்த வண்ணம் அநேகமாக இந்த வண்ணங்கள் தான் நீங்கள் சின்னமாக இருக்கும் உங்கள் அசெம்பிளி இது போன்ற ஒரு பரிசோதனையைப் போலவே இருக்கும் எனவே அவை பல்வேறு செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் அவற்றின் சின்னங்களுடன் ஒரு குறிப்பிட்ட வண்ண குறியீட்டைக் கொண்டுள்ளன மேலும் இந்த சின்னங்கள் மற்றும் வண்ண குறியீடு ஒரு இயக்க ஆய்வில் பயன்படுத்தப்படுகிறது ஒரே நேரத்தில் இயக்கம் சுழற்சி விளக்கப்படம் என்று அழைக்கப்படும் இந்த அட்டையில் நாங்கள் பயன்படுத்துவோம் மேலும் இங்கு சிமோ விளக்கப்படம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு சிமோ விளக்கப்படத்தை உருவாக்க அந்த தெர்பிலிக்ஸைப் பயன்படுத்துவோம் சிமோ விளக்கப்படம் என்ன இது சிமோ விளக்கப்படம் என்றால் இது பெரும்பாலும் பதிவு செய்யப் பயன்படுத்தப்படும் திரைப்பட பகுப்பாய்வின் அடிப்படையில் ஒரு விளக்கப்படம் ஒரே நேரத்தில் ஒரு பொதுவான நேர அளவில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்களின் உடலின் வெவ்வேறு பகுதிகளால் நிகழ்த்தப்படும் தெர்ப்லிக் அல்லது தெர்பிலிக் குழு சரி இங்கே ஒரு வகையான பகுப்பாய்வு உள்ளது எனவே முதல் படம் பதிவு செய்யப்பட்டு அனைத்து வேலைகளும் பல்வேறு பகுதிகளாக உடைக்கப்பட்டுள்ளன மேலும் ஒவ்வொரு பகுதியும் ஒரு தெர்ப்லிக்ஸைப் பயன்படுத்தி ஒதுக்கப்படும் மேலும் ஒரு அட்டவணையில் விளக்குவோம் எனவே நேர அளவானது ஒரு கண் சிமிட்டலில் குறிப்பிடப்படுகிறது மற்றும் கண் சிமிட்டுவது என்பது நிமிடத்திற்கு 2000 க்குள் ஆகும் இது பொதுவாக பயன்படுத்தப்படும் ஒரு சிமோ விளக்கப்படத்தின் நேர அளவாகும் மேலும் சிமோ விளக்கப்படம் என்பது மனித வகை ப்லொ செயல்முறை விளக்கப்படத்தின் மைக்ரோ மோஷன் வடிவமாகும் முந்தைய விரிவுரை தொகுதியில் மனித வகை பாய்வு செயல்முறை விளக்கப்படத்தை நாங்கள் ஏற்கனவே விவாதித்தோம் ஏனெனில் சிமோ விளக்கப்படம் முதன்மையாக குறுகிய கால செயல்பாட்டிற்கு பெரும்பாலும் தீவிர வேகத்துடன் செய்யப்படுகிறது எந்த நேரத்திலும் நிறுத்தப்படலாம் அல்லது மெதுவான இயக்கத்தில் திட்டமிடக்கூடிய செயல்பாட்டால் செய்யப்பட்ட படங்களிலிருந்து அவற்றை தொகுக்க பொதுவாக அவசியம் எனவே நீங்கள் திரைப்பட பகுப்பாய்வு செய்கிறீர்கள் என்றால் எனவே நீங்கள் எந்த நேரத்திலும் உங்கள் பதிவை நிறுத்தலாம் மேலும் விரிவாக பகுப்பாய்வு செய்ய விரும்பினால் எனவே உங்கள் வீடியோவை நீங்கள் மெதுவாக்க முடியும் இதன் மூலம் நீங்கள் எந்த விவரத்தையும் பகுப்பாய்வு செய்யலாம் மேலும் உங்கள் செயல்பாட்டை விரிவாக பகுப்பாய்வு செய்யலாம் ஆபரேட்டர்கள் வலது மற்றும் இடது கைகளால் செய்யப்பட்ட சிமோ விளக்கப்பட படி படி இயக்கத்திற்கான அடிப்படை படி என்ன எனவே முதலில் வலது மற்றும் இடது கையின் வீடியோ ரெக்கார்டர் இயக்கத்தைப் பயன்படுத்தி மகிழ்ச்சியாக இருப்பது ஒவ்வொரு கையின் விரல் என்ன செய்கிறது என்பதை அறிவித்த பிறகு பதிவு செய்யப்படுகிறது அதன் பிறகு ஒவ்வொரு விரல்களின் இயக்கமும் கவனிக்கப்படாமல் ஒரு இயக்கம் முடிவடையும் மற்றும் மற்றொரு இயக்கம் எங்கு தொடங்குகிறது என்பதைக் கண்டறிந்த பிறகு எனவே நீங்கள் நேரத்தை கணக்கிட முடியும் இயக்கத்தின் இயக்க மதிப்பீட்டு நேரத்தின் நீளம் இயக்கத்தின் நீளம் மற்றும் இயக்கத்தின் நேர மதிப்பீட்டு நேரத்தை தீர்மானிக்கவும் அதன் பிறகு நீங்கள் ஒரு சிமோ விளக்கப்படத்திற்கு இது ஒரு தரநிலை ஒரு சிமோ விளக்கப்படத்திற்கான விளக்கப்படம் வரைதல் எண் பெயர் திரைப்பட எண் விளக்கப்படம் எண் தாள் எண் தேதி இந்த விளக்கப்படத்தை உருவாக்கியவர் யார் இந்த விளக்கப்படம் செயல்பாட்டு எண் கூறு பெயர் ஆபரேட்டரின் பெயர் அந்த அட்டவணையை நிரப்ப வேண்டும் சரி இங்கே நீங்கள் அந்த இடது கை விளக்கத்தைக் காணலாம் உங்கள் கை என்ன செய்கிறதோ இங்கே நீங்கள் ஏற்கனவே முந்தைய தொகுதியில் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் இங்கே இரண்டு கை விளக்கப்படத்தில் இருந்தோம் நாங்கள் இரு கைகளையும் பயன்படுத்தினோம் ஒரு பை சின்னம் இங்கே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது உங்கள் இரு கை அசைவுகளின் செயல்பாட்டின் வீடியோவை உருவாக்கியுள்ளீர்கள் பின்னர் நீங்கள் அனைத்து செயல்பாடுகளையும் பல்வேறு பகுதிகளாக உடைக்கிறீர்கள் இடது கை வலது கையை வேறுபடுத்திய பின் நீங்கள் எதைச் செய்தாலும் ஒவ்வொரு செயலுக்கும் நீங்கள் உங்கள் கையால் என்ன செய்கிறீர்கள் என்பதையும் அதற்கான நேரம் என்ன என்பதையும் நீங்கள் செய்ய வேண்டும் அது கண் சிமிட்டும் வடிவத்தில் உள்ளது எனவே கண் சிமிட்டுவது ஒரு நிமிடத்தின் ஒரு நிமிடத்திற்கு 2000 ஆல் 1 நிமிடம் ஆகும் எனவே இங்கே மீண்டும் பணிப்பகுதியைத் தாக்கல் செய்வதற்கான எடுத்துக்காட்டு இது இந்த விஷயங்கள் முதல் துறை திரைப்பட எண் தேதி ஆபரேட்டரால் பட்டியலிடப்பட்ட செயல்பாடு என்ன என்பதை பூர்த்தி செய்ய வேண்டும் வீடியோவைப் பதிவுசெய்த பிறகு நீங்கள் அதைக் காணலாம் எனவே உங்கள் செயல்பாட்டை இடது கை மற்றும் வலது கையில் விநியோகித்ததில் நீங்கள் ஏற்கனவே வேறுபடுத்தியுள்ளீர்கள் இங்கே நீங்கள் பார்க்கலாம் தேடலாம் மற்றும் பணிப்பகுதியைத் தூக்கலாம் எனவே இங்கே தெர்ப்லிக்ஸ் என்ன பயன்படுத்தப்படுகிறது SH மற்றும் H மீண்டும் அந்த செயல்பாட்டிற்கான நேரம் என்ன 400 கண் சிமிட்டுகிறது மீண்டும் பணிப் பகுதியைப் பற்றிக் கொண்டது தலை தாக்கல் செய்யும் செயல்பாட்டைச் செய்யலாம் பரிமாணத்தை பணியிடத்தை அகற்றலாம் எனவே மீண்டும் இங்கே இணையாக நீங்கள் தெர்ப்லிக்ஸைப் பயன்படுத்துகிறீர்கள் மேலும் உங்கள் திரைப்பட பகுப்பாய்வைப் பயன்படுத்தி நேரத்தை பதிவு செய்கிறீர்கள் எனவே இது சிமோ விளக்கப்படம் என்று அழைக்கப்படுகிறது இது தெர்ப்லிக் மற்றும் நேரம் இரண்டுமே பகுப்பாய்விற்கு கிடைக்கிறது இப்போது திரைப்பட பகுப்பாய்வு எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதைத் திரைப்பட பகுப்பாய்வு பொருத்தமான திரைப்பட நுட்பத்துடன் பணிபுரியும் ஆபரேட்டரின் கருத்து பதிவு இயக்கத்தில் பின்னர் கவனிக்கப்பட்ட அனைத்து இயக்கத்தையும் நேரத்தையும் ஒரு பகுப்பாய்வு தாளில் பட்டியலிடுங்கள் இது முந்தைய ஸ்லைடில் நான் சொன்ன விஷயம் முதலில் நீங்கள் முழு செயல்பாட்டையும் பதிவு செய்வீர்கள் பின்னர் நீங்கள் அதை ஒரு சிறந்த பல்வேறு இயக்க கவனிக்கப்பட்ட இயக்கத்தில் உடைப்பீர்கள் பின்னர் நீங்கள் திரைப்பட பகுப்பாய்விற்கான முழு முழுமையான செயல்முறையான நேரத்தை கணக்கிட வேண்டும் இவை திரைப்பட தயாரிப்பு முறைகள் கிடைக்கக்கூடிய மேக்ரோ மோஷன் மெமோ மோஷன் சைக்கிள் கிராஃபிக் க்ரோனோசைக்ளோகிராஃபிக் மேக்ரோ மோஷன் என்பது ஒரு செயல்பாட்டின் மெதுவான பதிவு சைக்கிள் கிராப் கால வரைபடம் அவற்றில் சிலவற்றை அடுத்த ஸ்லைடில் விளக்குகிறேன் இப்போது சைக்கிள் கிராஃப் இது திரைப்பட பகுப்பாய்வு வீடியோ பதிவு நுட்பங்கள் சுழற்சி வரைபடம் இது முதலில் கில்பெர்த்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது இது ஒரு வேலையைச் செய்யும் ஆபரேட்டரின் இயக்கத்தின் பாதையின் புகைப்படப் பதிவாகும் இங்கே என்ன நடக்கிறது என்பது ஒளியின் சிறிய மூலமானது விரல் அல்லது விரலின் கையில் எந்த அல்லது வேறு எந்த உடல் பகுதியிலும் இணைக்கப்பட்டுள்ளது இயக்கத்துடன் பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும் அவன் அல்லது அவள் ஆபரேஷன் செய்யும்போது புகைப்படம் தொடர்ச்சியாக எடுக்கப்படும் போது இயக்கத்தின் பாதை இங்கே கீழே காட்டப்பட்டுள்ளபடி தொடர்ச்சியான ஒளியின் கோடுகளாக படத்தில் பதிவு செய்யப்படுகிறது நீங்கள் இந்த கட்டத்தில் இருந்து வேலை செய்யத் தொடங்கினீர்கள் என்று வைத்துக்கொள்வதை இங்கே காணலாம் மற்றும் நீங்கள் இங்கே பல வகையான காரியங்களைச் செய்துள்ளீர்கள் இங்கே இங்கே ஒவ்வொரு புள்ளியும் அந்த செயல்முறையை முடிக்க நீங்கள் பின்பற்றிய முக்கிய பாதை இதுதான் என்று வைத்துக்கொள்வோம் கேமரா என்பது ஒரு ஒளி விளக்கை உங்கள் விரலில் அல்லது சிலவற்றில் இணைக்கப்பட்டுள்ளது அல்லது உங்கள் கையை சொல்லலாம் எனவே இந்த பாதை பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இது நீங்கள் பின்பற்றிய பாதையை நீங்கள் சைக்கிள் கிராஃப் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு கேமராவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே அதன்பிறகு இங்கே பலவிதமான x எண்ணிக்கையிலான செயல்பாட்டை வைத்துக்கொள்வோம் நீங்கள் சரி செய்தீர்கள் எனவே முதலில் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதை நீங்கள் x1 x2 x3 x4 ஆக உடைப்பீர்கள் நீங்கள் இங்கே x 1 x 2 x 3 x 4 x 5 x 6 என எழுதலாம் பின்னர் x1 முதல் x2 வரை நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் எனவே நீங்கள் சிமோ விளக்கப்படத்தை உருவாக்குகிறீர்களானால் இதை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் பின்னர் நீங்கள் தெர்பிலிக் குறியீட்டைப் பயன்படுத்துவீர்கள் அதே போல் இந்த செயல்பாட்டிலிருந்து இந்த செயல்பாட்டிற்கு தேவையான நேரம் எதுவாகும் எனவே இந்த சுழற்சியைப் பதிவுசெய்த பிறகு நீங்கள் பகுப்பாய்வு செய்யலாம் எனவே இது சுழற்சி வரைபடம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது ஒரு இயக்க ஆய்வில் மிகவும் பயனுள்ள முறையாகும் இரண்டாவதாக இங்கே க்ரோனோசைக்கிள் கிராப் உள்ளது இது ஒரு சிறப்பு வகை சைக்கிள் வரைபடமாகும் இதில் ஒளி மூல விளக்கை மின்சார ரீதியாக குறுக்கிடுகிறது எனவே புகைப்படத்தில் உள்ள இயக்கத்தின் பாதை கீழே காட்டப்பட்டுள்ளபடி தொடர்ச்சியான ஒளியின் வரிசைக்கு பதிலாக வடிவ இடத்தின் வரிசையாகத் தோன்றுகிறது இங்கே இது இங்கே சைக்கிள் வரைபடத்திலிருந்து வேறுபட்டது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் நிழலை உருவாக்குகிறீர்கள் ஒளியின் நிழல் கருத்தை நீங்கள் ஒளியுடன் பயன்படுத்துகிறீர்கள் எனவே அவை பொருத்தமாக மின்சாரம் குறுக்கிட்டன இதனால் புகைப்படத்தில் இயக்கத்தின் பாதை தொடர்ச்சியான வடிவமாகத் தோன்றும் எனவே சுட்டிக்காட்டப்பட்ட முடிவு இயக்கத்தின் திசையைக் காட்டுகிறது எனவே இது உண்மையான நிழல் ஒளி என்று இந்த புள்ளி வைத்துக்கொள்வோம் எனவே இது புள்ளி திசைகள் எனவே நீங்கள் எங்கிருந்து உங்கள் கையை இங்கிருந்து நகர்த்துகிறீர்கள் என்பதை இது காட்டுகிறது மேலும் இதன் நீளம் நேரத்தைக் குறிக்கிறது இது நேரத்தால் அளவீடு செய்யப்படுகிறது எனவே நீளத்தை விட அதிகமாக இருந்தால் நீளத்தை விட அதிகமாக இருந்தால் இந்த செயல்பாட்டிற்கு தேவையான நேரம் அதிகமாக இருக்கும் என்று வைத்துக்கொள்வோம் மேலும் நீளமான மற்றும் இடைவெளி கொண்ட இடமானது செயல்பாட்டின் வேகத்தையும் நேரத்தையும் குறிக்கிறது அதே போல் வேகம் மிக அதிகமாக உள்ளது ஏனென்றால் இங்கே ஒப்பிடும்போது அகலம் அதிகமாக இருப்பதையும் நீளம் இருப்பதையும் இங்கே காணலாம் இங்கே நீங்கள் நகர்த்திய வேகம் அதிகமாக உள்ளது முந்தையதை ஒப்பிடும்போது இந்த பகுதிக்கு உங்கள் கையை வேகமாக நகர்த்தியுள்ளீர்கள் எனவே இப்போது இது சிக்கலான மற்றும் தடைசெய்யப்பட்ட இயக்கத்தையும் படிக்க உதவுகிறது எனவே உங்கள் விரலில் இணைக்கப்பட்டுள்ள கேமரா மூலம் ஒரு பதிவை உருவாக்குவது உங்கள் கைக்கு மிகவும் கடினம் என்று சிலர் நினைத்தால் எனவே இந்த நுட்பம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது ஏனெனில் இது ஒரு நிழல் ஒளியை உருவாக்குகிறது இது நிழல் ஒளியின் நுட்பமாகும் எனவே சிலவற்றை நிழலாக்குவது சாத்தியமாகும் எனவே காலவரிசை சுழற்சியைப் பயன்படுத்தி தடைசெய்யப்பட்ட இயக்கத்தையும் செய்ய முடியும் இப்போது உங்கள் படங்களை பதிவுசெய்த பிறகு இப்போது உங்கள் இயக்க ஆய்வுக்கு ஒரு சிமோ விளக்கப்படத்தை உருவாக்கலாம் பணி முறைமை வடிவமைப்பின் மூன்றாவது கட்டத்தை இப்போது விளக்குகிறேன் இது முறை பகுப்பாய்வு மற்றும் இயக்க ஆய்வுக்குப் பிறகு இது முக்கியமான பரிசோதனை நீங்கள் ஏற்கனவே ஒரு விளக்கப்படத்தைத் தயாரித்திருந்தால் அதை நீங்கள் ஒரு உண்மையான வழியில் உண்மையானதா அல்லது ஏதேனும் தவறு உள்ளதா என்பதை நீங்கள் எவ்வாறு விமர்சன ரீதியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் எனவே ஓட்டம் செயல்முறை விளக்கப்படத்தில் பதிவுசெய்யப்பட்ட உண்மை இப்போது விமர்சன ரீதியாக ஆராயப்படுகிறது பல்வேறு கேள்வி உத்திகளைப் பயன்படுத்துவதன் மூலம் இவை முக்கியமான பரிசோதனைக்கான நுட்பங்களில் ஒன்றாகும் கேள்வி கேட்கும் நுட்பம் உங்கள் தேர்வு நோக்கத்தின் ஆரம்ப கட்டமாகும் எனவே இங்கே பின்வரும் வரிசையை நீங்கள் தேர்வு நோக்கத்திற்காக பின்பற்ற வேண்டும் எந்த நடவடிக்கைகள் செய்யப்படுகின்றன பின்னர் எந்த இடத்தில் செயல்பாடு செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் பின்னர் இங்கே வரிசைமுறை சரியாகப் பின்பற்றப்படுகிறது அல்லது மீண்டும் நபர் அல்ல இதன் பொருள் என்னவென்றால் சில நேரங்களில் விளக்கப்படம் தயாரிப்பது ஒருவருக்கு திறமையானவருக்கு இடையில் மாறுபடும் மேலும் அனுபவமிக்க நபர் உங்கள் விளக்கப்படத்தை உருவாக்குவதற்கு மிகவும் பொருத்தமானவராக இருக்கலாம் மேலும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதற்கு அவர் இதன் மூலம் மிகவும் திறமையாக இந்த விளக்கப்படத்தை வழிவகை செய்வார் எனவே நீங்கள் விளக்கப்படத்தை ஆராயும்போது உங்கள் மனதில் வந்திருக்க வேண்டிய பல கேள்விகள் இவை மறுசீரமைப்பை மறுசீரமைப்பதை அகற்றுவதன் நோக்கத்துடன் செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ள செயல்பாட்டை எளிதாக்குகிறது கேள்வி கேட்கும் நுட்பங்கள் முதன்மை கேள்வி இரண்டாம் கேள்வியை உள்ளடக்கியது எனவே இது சோதனை மற்றும் பிழை முறை உங்கள் விளக்கப்படம் தயாரிப்பில் நீங்கள் தவறான வரிசையை உருவாக்கியுள்ளீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் நீங்கள் மீண்டும் உங்கள் விளக்கப்படத்தை மேம்படுத்தலாம் பின்னர் நீங்கள் மீண்டும் பின்பற்ற வேண்டும் உங்கள் விளக்கப்படத்தை ஆய்வு செய்வதற்கான இந்த படிகள் எனவே ஒரு போர்டு வழியில் அவை இந்த கேள்விகள் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன முதன்மை கேள்வி மற்றும் இரண்டாம் கேள்விகள் முதன்மை கேள்விகள் என்ன கேள்வி நுட்பத்தின்படி முதன்மை கேள்வி பின்தொடர் நோக்கம் அடிப்படையிலானது உண்மையில் என்ன செய்யப்படுகிறது இந்த செயல்பாடு தேவையில்லை என்று நீங்கள் கண்டறிந்தால் ஏன் செயல்பாடு அவசியம் பின்னர் நீங்கள் அதை அடிப்படையாகக் கொண்ட இடத்தை அகற்றுவீர்கள் அது ஏன் செய்யப்படுகிறது இந்த இடத்தில் வரிசை அடிப்படையில் அது செய்யப்படும் போது ஏன் அந்த நேரத்தில் நபர் அதை செய்கிறார் ஏன் இந்த நபரால் எனவே இந்த அனைத்து அளவுருவும் நீங்கள் ஒன்றிணைக்கிறீர்கள் அல்லது மறுசீரமைக்கலாம் எனவே உங்கள் விளக்கப்படம் மேம்பட்டதாக இருக்கும் அதாவது அது எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை அடிப்படையாகக் கொண்டது அந்த குறிப்பிட்ட வழியில் ஏன் நீங்கள் ஒரு நல்ல அட்டையை சரியான முறையில் செய்துள்ளீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் ஒரு சிக்கலில் நீங்கள் சிக்கலான பாதையில் சென்றீர்கள் எனவே இந்த வழியை மேலும் எளிமைப்படுத்த முடிந்தால் எனவே அந்த விளக்கப்படம் சிறப்பாகவும் புரிந்துகொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது எனவே உங்கள் விளக்கப்படத்தின் முக்கியமான பரிசோதனையைச் செய்யும்போது நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய முதன்மை கேள்விகள் இவை இப்போது முதன்மை கேள்வியின் மூலம் பெறப்பட்ட ஒவ்வொரு பதிலுக்கும் தொடர்புடைய இரண்டாம் கேள்விகள் இரண்டாம் கேள்வி மாற்றீட்டைப் பற்றி ஆராய மேலும் கேள்வி எழுப்பப்படுகிறது இப்போது நீங்கள் ஏற்கனவே உங்கள் விளக்கப்படத்தை ஆராய்ந்தீர்கள் என்று வைத்துக்கொண்டால் நீங்கள் ஒரு விளக்கப்படத்தை உருவாக்கியிருந்தால் உங்கள் பட்டறையில் ஏற்கனவே மாற்று விளக்கப்படம் ஏற்கனவே உள்ளது என்று வைத்துக்கொள்வதா என்றும் ஏதேனும் மாற்று கிடைக்குமா என்றும் நீங்கள் மாற்றீட்டைத் தேட வேண்டும் அதனால் என்ன நடக்கும் என்பது எளிமைப்படுத்தும் இது உங்கள் நேரத்தையும் செலவையும் மிச்சப்படுத்தும் இந்த முறை பின்வருமாறு கொடுக்கப்பட்ட இரண்டாம் கேள்வியைப் பயன்படுத்துகிறது இவை வேறு என்ன செய்யப்படலாம் என்ற இரண்டாம் கேள்வியாகும் அவை வேறு எங்கு செய்யப்படலாம் என்று தேடும் மாற்றுக்கானவை நீங்கள் ஒரு இடத்தை சரிசெய்ய முடியாது என்று வைத்துக்கொண்டு உங்கள் இடத்தை மாற்றலாம் அந்த இடத்தில் எப்படியாவது வேலை நடக்காது என்று வைத்துக்கொள்வோம் உங்கள் உற்பத்தி எவ்வாறு தொடரும் எனவே நீங்கள் வேறொரு இடத்தைத் தேட வேண்டியிருக்கும் வேறு எப்போது அதைச் செய்ய முடியும் நீங்கள் ஒரு நபர் திறமையான நபர் ஒரு விளக்கப்படம் தயாரிப்பிற்காகவும் அவர் விடுப்பில் இருப்பதாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் எனவே இதைச் செய்யக்கூடிய மற்ற நபர் யார் எனவே நீங்கள் ஏற்கனவே ஒரு பேக்கப் ஐ எடுக்க வேண்டும் அது வேறு எப்படி செய்யப்படலாம் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை கேள்வியை ஆராய்வதன் மூலம் அந்த வேலையைச் செய்வதற்கான ஒரு சிறந்த முறையை உருவாக்க முறையான விமர்சன பரிசோதனையைப் பயன்படுத்துகிறோம் எனவே ஒரு பணி அமைப்பை வடிவமைக்க விமர்சன பரிசோதனை எப்போதும் அவசியம் இப்போது நான் பணிச்சூழலை விளக்குகிறேன் ஆராய்ந்த பிறகு உங்கள் விளக்கப்படம் தயாரித்தல் வேலை வடிவமைத்தல் இப்போது நீங்கள் வருவீர்கள் நாங்கள் வேலை சூழலுக்கு வந்திருப்போம் இதுவும் மிக முக்கியமான காரணி இங்கே பணி நிலை தொழிலாளர் உற்பத்தித்திறன் தயாரிப்பு தரத்தை மற்றும் தொழிலாளர் பாதுகாப்பு பாதிக்கும் வெப்பநிலை காற்றோட்டம் சத்தம் மற்றும் விளக்குகள் அனைத்தும் பணி அமைப்பு வடிவமைப்பில் காரணிகளாக இருக்கின்றன 1970 ஆம் ஆண்டில் OSHA நிறைவேற்றிய காங்கிரஸே இது குறிப்பிட்ட பாதுகாப்பு நிலைமைகளை கட்டாயமாக்க வேண்டும் இது அமெரிக்காவில் வேலை சூழலுக்காக முன்மொழியப்பட்டது இவை இந்த வழிகாட்டுதல்களில் சில சில நிலையான வழிகாட்டுதல் நெறிமுறைகள் உள்ளன சிறந்த பணிச்சூழல் எனவே வெப்பநிலை அதிகமாகவும் ஈரப்பதமாகவும் இருக்கும் ஒரு சூழலில் நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்று நான் கருதினால் அந்த வேலை சூழலின் தரத்தை இங்கே காணலாம் எனவே என்ன நடக்கும் என்பது தொழிலாளியின் செயல்திறன் குறையும் ஏனென்றால் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் சோர்வு இருக்கும் எனவே மின்னல் நிலை நீங்கள் மின்னல் என்று சொல்லலாம் அது வேலை செய்யும் சூழல் எனவே தொழிலாளியின் சரியான காட்சிப்படுத்தலுக்கு சிறந்த மின்னல் நிலை தேவை ஒரு இயந்திரத்தில் வேலை செய்ய ஒரு தொழிலாளி நியமிக்கப்படுகிறார் மின்னல் சரியாக இல்லை என்று வைத்துக்கொள்வோம் எனவே அவர் சிலவற்றை எதிர்கொள்ளக்கூடும் அதனால் அவர் ஏதேனும் விபத்தை சந்திக்க நேரிடும் அதனால் அவர் காயமடையக்கூடும் எனவே இவை மிகவும் முக்கியமான காரணிகளாகும் இது ஒரு வேலை வடிவமைப்பில் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே பணிச்சூழலும் அவசியமான பகுதியாகும் இப்போது உங்கள் முறை பகுப்பாய்வு இயக்க ஆய்வை வடிவமைத்தபின் பணி அளவீடு மற்றும் பணிச்சூழலைக் கருத்தில் கொண்டு வடிவமைத்தல் பின்னர் நீங்கள் வேலை அளவீட்டை தொழில்நுட்ப ரீதியாக அளவிட வேண்டும் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே உங்கள் தொழிலாளர்களின் முயற்சியை நீங்கள் அளவிட வேண்டியதை வேலை அளவீடு செய்யுங்கள் எனவே நீங்கள் உங்கள் தொழிலாளி அல்லது உங்கள் செயல்முறையை தரப்படுத்தலாம் அல்லது உங்கள் கணினியின் உற்பத்தித்திறனை அளவிட விரும்பினால் அதை நீங்கள் அளவிட வேண்டும் எனவே ஒரு தொழிலாளி எந்திரத்தில் ஏதாவது செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் எந்திர நேரம் என்ன என்பதைக் கணக்கிட விரும்பினால் ஒரு நிலையான வழியில் ஒரு வேலையைச் செய்ய எவ்வளவு நேரம் ஆக வேண்டும் என்பதைத் தீர்மானிக்க பணி அளவீட்டு உதவும் எனவே ஒரு செயல்முறையை முடிக்க எவ்வளவு நேரம் தேவை என்பதை நீங்கள் அளவிட வேண்டும் எனவே ஒவ்வொன்றிற்கும் நிலையான நேரத்தையும் நிலையான நேரத்தையும் தீர்மானிக்கும் வேலையில் ஒரு குறிப்பிட்ட வேலையை முடிக்க பொருத்தமான செயல்முறை மற்றும் கருவிகளைப் பயன்படுத்தி ஒரு தகுதிவாய்ந்த தொழிலாளி நேரத்தின் நீளத்தை செயலாக்குவதற்கான ஒரு வேலை தனிப்பட்ட சோர்வு மற்றும் தவிர்க்க முடியாத தாமதத்திற்கு நேரத்தை அனுமதிக்கிறது எனவே நீங்கள் தனிப்பட்ட சோர்வு மற்றும் தவிர்க்க முடியாத தாமதம் நிலையான நேரத்தை கணக்கிடுவதில் செயலற்ற நேரம் என அனைத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் இப்போது வரை ஒரு பணி அமைப்பு வடிவமைப்பில் நாம் ஏற்கனவே கற்றுக் கொண்டோம் அங்கு ஒரு வேலையில் பின்பற்ற வேண்டிய கூறுகள் என்ன என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் எனவே ஒரு பணி அமைப்பு வடிவமைப்பில் ஈடுபட்டுள்ளோம் ஒரு தொழிற்துறைக்கு முறையான கணினி வேலை முறையை உருவாக்க கிடைக்கக்கூடிய முறைகள் என்ன இப்போது நான் இந்த தொகுதியை இங்கே மூடுகிறேன் அடுத்த தொகுதியில் வேறு சில தலைப்புகளை உள்ளடக்குவேன் மிக்க நன்றி